மனிதவள மேலாண்மையின் எட்டாவது அமர்வுக்கு உங்களை நான் மீண்டும் வரவேற்கிறேன் இன்று நாம் தொழில் திட்டமிடல் பற்றிப் பேசலாம் இதற்கு முன்பு நாம் வெவ்வேறு மனித வள நடைமுறைகள் மனித வளம் என்றால் என்ன பணியமர்த்தல் ஆட்சேர்ப்பு திட்டமிடல் ஆகியவற்றைப் பற்றி பேசினோம் எனவே இன்று தொழில் திட்டமிடல் மற்றும் மேலாண்மை குறித்துப் பேசலாம் மேலும் அதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து இன்றும் நாளையும் அல்லது அடுத்த அமர்விலும் அது பற்றி ஒளிபரப்பப்படும் போது விவாதிக்கலாம் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் திட்டமிடுவது பற்றி நான் உங்களுக்கு உதவுவேன் மேலும் தங்கள் ஊழியர்கள் தங்கள் வாழ்க்கையைத் திட்டமிடவும் நிறுவனத்தின் மீது இன்னும் அர்ப்பணிப்புடன் இருக்கவும் உதவியாக இருக்கிறது என்பதை நான் உங்களிடம் விளக்குகிறேன் ஆகவே இப்போது நாம் பாடத்திற்கு செல்லலாம் எப்போதும் போலக் கீழ்க்கண்ட இந்த புத்தகங்களைப் பற்றி நான் குறிப்பிடுகிறேன் கெரியர் பற்றிய சில வரையறைகள் கெரியர் என்பது அனைவரின் இதயத்திற்கும் மிக நெருக்கமான ஒன்றாக இருக்கிறது கெரியர் என்றால் என்ன நம் வாழ்நாள் முழுவதும் நாம் வகிக்கக்கூடிய நிலை கெரியர் எனப்படும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் நீங்கள் செய்யும் வேலை எப்படிப்பட்டது உங்கள் கெரியர் வாழ்க்கையின் உச்சத்தில் நீங்கள் இறுதியில் என்னவாக போகிறீர்கள் என்பதைக் குறிக்கிறது கெரியர் என்பது ஒருவர் எங்கு செல்கிறார் என்பதற்கான ஒரு வரிசை தொடரின் அடிப்படையில் ஒருவரின் தொழில் வாழ்க்கையில் அவர் எங்கு செல்கிறார் என்ற உணர்வைக் கொண்டிருக்கிறது அந்த வழியில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள் உங்களால் எதை நிரூபிக்க முடியும் உங்களால் எதை வெளிப்படுத்த முடியும் நீங்கள் எதைச் சாதிக்க முடியும் என்பதைப் பற்றிக் குறிக்கும் அடுத்ததாக அடிப்படை மதிப்புகள் ஒருவர் வாழ்க்கைக்கான முக்கிய கொள்கைகளின் அடிப்படை மைய மதிப்புகளை இது குறிக்கிறது தாங்கள் செய்யும் வேலையில் ஒருவர் சரி எது அல்லது தவறு எது என்று தெரிந்து கொள்வதற்கு மிகவும் பொருத்தமான வழிகள் ஆகும் அடுத்ததாக நாம் கெரியர் நோக்கங்களும் தேவைகளும் பற்றி பார்க்கலாம் எது உண்மையில் நோக்கமாக இருக்கிறது அதாவது தொழில் நோக்கங்கள் மற்றும் தேவைகள் என்பது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கைக்காக என்ன செய்கிறார் என்பதிலிருந்து ஒருவர் உண்மையில் விரும்புகிறார் என்பதை குறிக்கிறது வாழ்வதற்கான நாம் எவ்வளவோ செலவு செய்கிறோம் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் நாம் அதை ஒரு இயந்திரம் போல மட்டும் செய்வதில்லை நாம் செய்யும் செயலில் ஆர்வமாக இருக்கிறோம் நாம் அதைச் சிறப்பாக செய்ய விரும்புகிறோம் நாம் செய்யும் செயலில் பணத்தை விட வேறு எதையாவது பெற விரும்புகிறோம் எனவே இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து நமது வாழ்க்கையை உருவாக்குகிறது நாம் என்ன செய்தாலும் அதன் மூலம் பணம் விடப் பெரிதாக வேறு ஏதாவது ஒன்று கிடைக்கும் என்பதை நாம் கற்றுக் கொள்கிறோம் நாம் பொருத்தமானது என்று கருதுவது மட்டுமே பொருத்தமானது கிடையாது அடுத்ததாக நாம் கெரியர் மேனேஜ்மன்ட் பற்றிப் பார்க்கலாம் கெரியர் மேனேஜ்மன்ட் என்பது ஊழியர்களின் திறன்களையும் விருப்பங்களையும் நன்கு புரிந்து கொள்வதற்கும் மேம்படுத்துவதற்கும் மற்றும் நிறுவனத்திற்குள் இருக்கும் போதும் அந்த நிறுவனங்களை விட்டு வெளியேறிய பின் இந்த திறன்களை மிகவும் திறம்பட பயன்படுத்துவதற்கும் உதவும் ஒரு செயல்முறையாகும் அது எப்படி நாம் அன்றாடம் நிறைய விஷயங்களைக் கற்றுக் கொள்கிறோம் நாம் முன்பே திட்டமிடாத பல விஷயங்களைக் கூட கற்றுக் கொள்கிறோம் எனவே கெரியர் மேனேஜ்மன்ட் என்பது நாம் கற்றுக்கொண்ட எதேச்சையாகவும் விருப்பத்துடன் கற்றுக் கொண்டவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு முழுமையாக உருவாக்குவது ஆகும் அடுத்ததாக நாம் நிறுவனத்திற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ என்ன கற்றுக் கொள்கிறோம் என்ன பயிற்சி செய்கிறோம் என்ன செய்கிறோம் அதை நம்முடைய கெரியர் வாழ்க்கையில் எப்படிப் பயன்படுத்துகிறோம் என்பதை குறிக்கிறது எனவே வேறு நிறுவனத்தில் கெரியர் டெவலப்மென்ட் என்பது ஒரு நபரின் தொழில் தேடல் ஸ்தாபனம் வெற்றி மற்றும் நிறைவேற்றத்திற்கு பங்களிக்கும் வாழ்நாள் தொடர் நடவடிக்கைகள் ஆகும் ஒருவர் என்ன செய்கிறாரோ அதைப் புரிந்து கொண்டு செய்வதை மேலாண்மை விளக்குகிறது வளர்ச்சி என்பது ஒருவரிடம் இருப்பதை அதிகரிக்கிறது நம் அன்றாட வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை நாம் சந்திக்கிறோம் கெரியர் டெவலப்மென்ட் பற்றி நாம் பேசும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பதைப் பற்றி மேலும் தகவல்களை அறிந்து கொள்வது பற்றி கூறுகிறது எனவே தர்க்கரீதியான முறையான திட்டமிடப்பட்ட முறையில் நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்வது அடுத்ததாக நாம் கெரியர் ப்லான்னிங் பற்றி பார்க்கலாம் கெரியர் ப்லான்னிங் என்பது முறையான செயல்முறையாகும் இதன் மூலம் ஒருவர் தனது தனிப்பட்ட திறன்களை அறிந்து கொள்ளும் அறிவு பற்றிய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மற்றும் பிற குணாதிசயங்கள் மற்றும் வாய்ப்புகள் மற்றும் தேர்வுகள் பற்றிய தகவல்களை பெறுகிறார் அத்துடன் தொழிலின் குறிக்கோள்களை அடையாளம் கண்டு குறிப்பிட்ட குறிக்கோள்களை அடைவதற்கான செயல் திட்டங்களை நிறுவுகிறார் எனவே தொழில் வளர்ச்சி என்பது உங்களிடம் ஏற்கனவே இருப்பதை இன்னும் வளர்ச்சி அடையச் செய்கிறது ஒருவரிடம் என்ன இருக்கிறது அவருக்கு என்ன கிடைக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான பாதைக்கான திசையைத் தொழில் திட்டமிடல் தீர்மானிக்கிறது இவை அனைத்தும் சேர்ந்து தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது நான் இது பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உங்களுடைய ஆர்வத்தை அதிகரித்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் அடுத்த வரவிருக்கும் 50 முதல் 55 நிமிடங்களுக்கு இதைப் பற்றி நான் சொல்வதை நீங்கள் கேட்கலாம் கெரியர் மேனேஜ்மன்ட்டில் காணப்படும் சில சவால்கள் கெரியர் மேனேஜ்மன்ட் தொடர்பான அனைத்து கலந்துரையாடல்களிலும் பணியாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தங்கள் கெரியர் டெவலப்மென்ட்டிற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் அல்லது நிறுவனத்தில் ஒரு பகுதியாக இருக்கும் அவர்களின் கெரியர் டெவலப்மென்ட்டிற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் புதிய அணுகுமுறை வேண்டுமா அல்லது கடந்து செல்ல வேண்டுமா என்பது கார்ப்பரேட் தொழில் நிர்வாகத்திற்கான அடுத்த சவாலாக இருக்கிறது இருக்கிறது எனவே நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களின் தொழில் திட்டமிடல் மற்றும் நிர்வாகத்தில் முதலீடு செய்கின்றன எனவே இது உண்மையில் புதியதாகவோ அல்லது கடந்து செல்லும் நிலையாகவோ அல்லது நிறுவனங்கள் அதைத் தொடர்ந்து செய்யக்கூடியதாகவோ இருக்கும் தொழில் சுய மேலாண்மையை மேற்கொள்ள என்ன வகையான ஆதரவு வழிமுறைகள் அவசியமாக இருக்கிறது அதாவது பணியாளர்கள் தங்கள் சொந்த கெரியருக்கு பொறுப்பேற்கப் போகிறார்கள் எனில் அவர்கள் தங்கள் கெரியரிலிருந்து ஏதாவது ஒன்றைச் செய்ய அவர்களுக்கு எந்த வகையான ஆதரவு அமைப்புகள் வழங்க வேண்டும் நாம் அனைவரும் ஒரு வேலையில் சேர்கிறோம் நாம் அனைவரும் ஒரு வேலையை எடுத்துக் கொள்கிறோம் நாம் அனைவருமே நம்முடைய செலவுகளைச் சமாளிக்க பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு முக்கிய நோக்கத்துடன் தான் ஒரு வேலையைச் செய்கிறோம் நாம் வேலை செய்வதற்கான மற்றொரு காரணம் கடந்த முறை விவாதித்தது போலப் பிற தேவைகளை பூர்த்தி செய்வதாகும் வேலையில் நாம் அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றுக்காக போராட்டம் ஏற்படுகிறது அது என்ன என்று நாம் முயற்சி செய்து கண்டறிய வேண்டும் அல்லது அதற்காக நாம் எப்போதும் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நிறுவனம் தனது பணியாளர்களை ஊக்கத்துடன் வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டும் கெரியர் திட்டமிடலுக்கான சவால்கள் தொழில் வாழ்க்கையின் தரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை திட்டமிடல் குறித்த கவலைகள் அதிகரித்து வருகின்றன மக்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையையும் தொழில் வாழ்க்கையையும் திட்டமிட விரும்புகிறார்கள் ஒருவர் எங்கே அதற்கான எல்லையை வகுக்க வேண்டும் ஒரு சமநிலை வேலை மற்றும் தொழில் எப்படி மற்றொரு சவாலாக இருக்கிறது ஒரு நிறுவனத்தின் அனைத்து மட்டங்களிலும் இருக்கும் பணியாளர்கள் பன்முகத்தன்மையை விரிவுபடுத்துவதற்கான அழுத்தங்களானது நாம் எதிர்கொள்ளும் மற்றொரு சவாலாக இருக்கிறது அதிகரித்து வரும் கல்வித் தரங்கள் மற்றும் தொழில்சார் அபிலாஷைகள் மற்றும் மெதுவான பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை குறைக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையைத் திட்டமிடுவதற்கு பல்வேறு சவால்கள் இருக்கிறது ஒரு நிறுவனத்திற்கு தொழில் மேலாண்மை அமைப்பின் வளர்ச்சி அல்லது மேம்பாடு தேவையா என்பதை ஒரு சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதில் முதலிடத்தில் இருப்பது ஒரு பணியாளர் போதுமான செயல்திறனைப் பேணுவதை விட முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளைப் பயன்படுத்துவதில் அவர் அதிக ஆர்வம் காட்டுகிறாரா நிறுவனம் அதன் குறிக்கோளை அடைய பங்களிப்பதை விட தங்களுடைய குறிக்கோளை அடைவதில் அதிக கவனம் செலுத்துகிறாரா அல்லது ஊழியர் உண்மையில் நிறுவனத்தின் இலக்குகளுக்கு பங்களிக்க முயற்சிக்கிறாரா இதில் பணியாளர்கள் எதற்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் என்பதை பொறுத்தது இரண்டாவது அடையாளம் என்ன நடக்கிறது என்பதை கவனிப்பது ஆகும் ஊழியர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை மேம்படுத்துவதை நாம் காணும்போதும் நிறுவனத்தின் குறிக்கோள்களுக்கு பங்களிப்பதை விட ஊழியர்கள் தங்கள் சொந்த இலக்குகளுக்காக அவர்கள் அதிக நேரம் செலவிடுவதை நாம் காணும் போதும் அவர்களுக்கு என்ன தேவைப்படலாம் என்பதில் நிறுவனம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதனால் அவர்கள் தங்கள் முழு கவனத்தையும் நிறுவனத்தின் மீது செலுத்த முடியும் இங்கே இரண்டாவது விஷயத்தில் பணியாளர்கள் யதார்த்தத்தை விட மற்றவர்களைப் பற்றிய விஷயங்களை பார்ப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் இப்போது இது மிகவும் நுட்பமான விஷயம் ஆகும் இதன் பொருள் என்னவென்றால் அவர்கள் செய்ய வேண்டிய வேலையைச் செய்வதற்குப் பதிலாக தங்கள் வேலையைத் திறமையாகச் செய்ய முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கிறார்கள் அப்படியானால் நிறுவனம் அவர்களுக்கு ஏதோ மோசமான தவறு செய்திருக்கிறது என்று அர்த்தமாகும் ஏனென்றால் நாம் மக்களுடன் நெட்வொர்க் செய்ய விரும்புவதற்கான ஒரு பெரிய காரணம் நமக்குக் கிடைக்காத விஷயங்களையும் நாம் பெற முடியும் எனவே தோற்ற மேலாண்மை என்பது வாய்ப்புகளுக்கான அணுகலாகலாகவும் மூத்தவர்களுக்கான அணுகலாகவும் இருக்கிறது ஆகவே இந்த விஷயங்கள் அனைத்தும் இணைந்து நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் வேலையை செய்வதற்கு மாறாகப் பதிவுகள் மற்றும் பொது உறவுகளை நிர்வகிக்க வேண்டியதன் அவசியத்தை குறிக்கின்றன ஊழியர்கள் நெட்வொர்க்குகளை உருவாக்க முயற்சிப்பதைக் கண்டால் இணைப்புகளை உருவாக்கி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வதை விட உயர் அதிகாரிகளை தொடர்பு கொள்ள உதவுங்கள் நிறுவனத்தால் வகுக்கப்பட்ட தற்போதைய கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் பற்றி தெளிவாகத் தெரியவில்லை என்றால் அதைப் பற்றியும் அவர்களின் சுய முன்னேற்றத்திற்கான தேவை குறித்து நிறுவனம் எச்சரிக்க வேண்டும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தற்போதைய கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை கவனித்துக்கொள்வது மற்றும் ஊழியர்கள் ஊக்கப்படுத்தும் வழியில் அழைத்துச் செல்ல உதவுவது நிறுவனத்தின் பொறுப்பாகும் பணியாளர் நெட்வொர்க்கிங் புகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறாரா மற்றும் வேலை செயல்திறனைக் காட்டிலும் சமூக செயல்பாடுகளில் காணப்படுகிறாரா என்பதைக் கவனிக்க வேண்டும் எனவே நான் சொன்னது போல் மிக முக்கியமானது என்னவென்றால் இணைப்புகளை நிறுவுவதா அல்லது ஒதுக்கப்பட்ட வேலையைச் செய்வதா என்பதுதான் ஊழியரின் மேசையில் இருக்கும் வேலையை விட ஏதாவது அதிக முன்னுரிமையை பெறுகிறது எனில் நிறுவனம் ஒரு தொழில் மேலாண்மைக்காக தொழில் முன்னேற்ற திட்டத்தை தொடங்க வேண்டும் கெரியர் வெற்றி நாம் கெரியரில் வெற்றி பெறுவதை சில விஷயங்கள் தீர்மானிக்கின்றன இது ஒரு தொழில்சார் வெற்றியா இது நிறுவனத்திற்குள் அல்லது அந்த தொழில் நடவடிக்கைகளில் அல்லது அந்த நிறுவனத்தில் ஏற்படும் முன்னேற்றமா அல்லது வேலையில் ஏற்படும் நிறைவா பணியாளர்கள் வெற்றியை எவ்வாறு வரையறுக்கிறார்கள் வேலையில் ஏற்படும் மனநிறைவின் அடிப்படையில் அவர்கள் அதை வரையறுக்கிறார்களா அவர்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வேலையில் அவர்கள் வசதியாக இருக்கிறார்களா தூண்டுதலுடன் வேலையில் இருக்கும் சவால்களுடன் அல்லது ஒரு பதவியில் இருந்து அடுத்த பதவிக்கு மாற்றுவதன் மூலம் அல்லது அவர்களுக்கு வேலை வழங்கப்படுகிறது அது அவர்களின் திறன்களின் வளர்ச்சியையும் திறன்களின் வளர்ச்சியையும் சேர்க்கிறதா அல்லது வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் வெற்றிகரமான நகர்வாக இருக்குமா ஒரு சிலர் இந்த வயதில் நான் ஒரு வீட்டை வாங்கினேன் ஒரு காரை வாங்கினேன் என்று கூறுகிறார்கள் இந்த வயதிற்குள் ஒரு வீடு வேண்டும் இந்த வயதிற்குள் ஒரு குடும்பம் வேண்டும் இந்த வயதிற்குள் இந்த அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது போல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்திக் குறிப்பிட்ட வயதில் நாம் ஓய்வு பெறுகிறோம் ஒரு பதவியிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறி நாம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்தி வருகிறோம் இது போலவே நம்முடைய சக ஊழியர்களும் பணியில் ஒரு பதவியிலிருந்து மற்றொரு நிலைக்குச் செல்ல மிகவும் ஆர்வத்துடன் தங்கள் கவனத்தைச் செலுத்துகிறார்கள் இது பாராட்டத்தக்கது என்று நினைக்கிறேன் இதன் காரணமாக அவர்களின் செயல்திறன் குறை கூற முடியாத அளவுக்கு இருக்கிறது இதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை அவர்கள் அறிவார்கள் இதற்காக அவர்கள் ஒரு கூடுதல் பாதுகாப்பு அம்சத்தை உருவாக்குகிறார்கள் பின்னர் அவர்கள் அதை தங்கள் குறிக்கோளாகக் கொண்டு அதில் கவனம் செலுத்துகிறார்கள் உதாரணமாக உதவி பேராசிரியரில் இருந்து இணை பேராசிரியாராகவும் இணைப் பேராசிரியரிலிருந்து முழு நேரப் பேராசிரியராகவும் பதவி உயர்வு பெறுவதில் கவனம் செலுத்துகிறார்கள் அதற்கு எப்போது விண்ணப்பிக்க வேண்டும் என்பது அவர்களுக்குத் தெரியும் அதற்காக அவர்கள் கூடுதல் கவனத்துடன் உழைக்கிறார்கள் உண்மையில் பாராட்டத்தக்க இந்த முன்னேற்றத்திற்கு நேரடியாகப் பங்களிக்காத எந்தவொரு செயலுக்கும் அவர்கள் தங்களுடைய நேரத்தையும் வீணாக்க மாட்டார்கள் மற்ற நிறுவனங்களில் இருப்பதை விட இந்த நிறுவனத்தில் அதுபோன்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் தங்கள் தொழில் முன்னேற்றத்தை தங்கள் தொழிலிலோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு வெற்றிகரமாக நகர்த்துவதன் அடிப்படையில் அல்லது வெற்றியின் அடிப்படையில் வரையறுக்கின்றனர் படைப்பாற்றல் ரீதியாகப் புதிதாக ஒன்றைக் கற்றுக் கொள்வது அவர்களின் திறன்களை சேர்ப்பது வெற்றியின் அடையாளம் என்று நினைக்கும் சிலரும் இன்னும் இருக்கிறார்கள் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் தனக்கு இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கை அல்லது எனது குடும்பத்தினரிடம் இருந்து அவர்கள் பெறும் அன்பு வெற்றியின் பெரிய அறிகுறியாகும் என்று நினைக்கிறார்கள் ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்குச் சொல்வதே முன்னேற்றம் என்று அழைக்கப்படும் எனவே அனைவரும் வெற்றியை ஒவ்வொரு விதமாக வரையறுக்கிறார்கள் ஒரு HR என்பவர் நிறுவனத்தின் நிலையையும் அந்த நிறுவனத்தில் இருக்கும் பெரும்பாலான பணியாளர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதைப் பார்ப்பதும் மிகவும் முக்கியம் அதன்படி தொழில் மேலாண்மை அமைப்புகளைக் கவனமாக உருவாக்க வேண்டும் நாம் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது ஆனால் பெரும்பாலான பணியாளர்கள் விரும்புவதைப் புரிந்து கொண்டு நிறுவனம் வடிவமைக்க முயற்சிக்கும் எதையும் வடிவமைக்க இது மிகவும் உதவியாக இருக்கும் தொழில் மேலாண்மை தனிநபர்கள் மீது கவனம் செலுத்தும் நிறுவனங்கள் இருக்கிறது தற்போது சில நிறுவனங்கள் தனிநபர்கள் சமூகமயமாக்கலில் கவனம் செலுத்தும் நிறுவனங்களும் இருக்கிறது முந்தைய விரிவுரையில் நாம் இதைப் பற்றி விரிவாக விவாதித்தோம் மெண்டாரிங்க் மற்றும் ரிவர்ஸ் மெண்டாரிங் ஆகியவற்றை நிறுவனம் நடைமுறைப்படுத்துகிறது ஏற்கனவே நிறுவனத்தில் இருக்கும் பழைய பணியாளர்கள் புதிதாக வந்தவர்களிடமிருந்து புதிய திறன்களைக் கற்றுக்கொள்கிறார்கள் அல்லது அவர்கள் புதியவர்களுக்கு கற்பித்தல் மற்றும் பயிற்சி அளிக்கிறார்கள் அது ரிவர்ஸ் மெண்டாரிங் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக மெண்டாரிங் என்பது முதல் வேலையின் ஆரம்பக்கால தொழில் தாக்கமானது பணிபுரியும் போது ஒரு பணியாளரின் மனதில் முதல் வேலையின் தாக்கம் குறித்து அவர்கள் அறிந்திருப்பதைப் பற்றி நிறுவனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வேலையிலிருந்து பணியாளரின் எதிர்பார்ப்புகளையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் எனவே பதவி உயர்வுகளின் முந்தைய வரலாறு மற்றும் அவர்களின் செயல்திறன் பின்னணி ஆகியவை இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது பல்வேறு வேலைகளின் எண்ணிக்கை பணியாளர்கள் பணியாற்றிய சூழ்நிலைகளின் பன்முகத்தன்மை பணியாளரின் பணி நடை மற்றும் தற்போதைய வேலையின் எதிர்பார்ப்புகளும் இதில் பங்களிக்கிறது நிறுவனம் தனிநபர்கள் தங்களுடைய பணியாளர்கள் அவர்களின் தேவைகள் மற்றும் மன நிறைவு ஆகிய ஒவ்வொரு விஷயத்தைப் பற்றியும் கவனம் செலுத்த வேண்டும் தனிநபர்கள் தங்களைப் பற்றி கவனம் செலுத்துவார்கள் நிறுவனங்கள் தனிநபர்கள் மீது கவனம் செலுத்தினாலும் கூட தனிநபர்கள் தங்கள் சொந்த விஷயங்களில் அதிக அளவில் கவனம் செலுத்தக்கூடும் ஆகவே இந்த 21 ஆம் நூற்றாண்டின் தொழில் நிர்வாகத்திற்கான திறவு கோலாக தங்களை மையமாக கொண்ட தனி நபர்கள் இருக்கிறார்கள் இது பல்வேறு முறைகளைக் கொண்டிருக்கிறது இதில் முதலாவதாக சுய மதிப்பீடு இருக்கிறது நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை அறிவது அதாவது நான் எங்கே இருக்கிறேன் நான் என்ன செய்வதற்காக இங்கே இருக்கிறேன் நான் எங்கே போகிறேன் இதிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல எனக்கு என்ன தேவை ஒருவரின் வாழ்க்கையை நிர்வகிக்க அவர் தன்னைப் பற்றி மிகத் தெளிவாக மதிப்பிடுவது முற்றிலும் அவசியம் ஆகும் ஆகவே ஒருவர் எங்கு இருக்கிறார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை அறிவிக்க வேண்டியதில்லை நீங்கள் அதை பறைசாற்ற வேண்டியதில்லை முதலில் நீங்கள் அதைத் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்குத் தெரிந்த அனைத்தையும் பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள் உங்களிடம் தற்போது அதற்கான எல்லைகள் இருக்கிறது உங்கள் பலங்கள் உங்கள் பலவீனங்கள் உங்கள் வாய்ப்புகள் உங்கள் அச்சுறுத்தல்கள் ஆகிய அனைத்துமே உங்களுக்குத் தெரியும் இந்த கட்டத்தில் சாதாரண SWOT பகுப்பாய்வு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நவீனக் கால வேலை சூழலில் தன்னம்பிக்கையின் இரண்டாவது அம்சம் தொழில் திட்டமிடல் ஆகும் முதலாவது நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை அறிவது இரண்டாவது திட்டமிடல் அதாவது நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் அங்கு எப்படி செல்லலாம் என்பதை அறிவது ஆகும் பாயிண்ட் B ஐப் பெறுவதற்கு உங்களுக்குத் தேவையானவற்றின் பட்டியலை உருவாக்க வேண்டும் பாயிண்ட் A யிலிருந்து பாயிண்ட் B யை நோக்கிச் செல்ல உங்களுக்கு என்ன தேவை முந்தைய வகுப்பில் நாம் தேவைகள் மதிப்பீடு பற்றிப் பேசிக் கொண்டிருந்தோம் அதே விஷயம் இங்கே பொருந்தும் அதாவது இன்று நான் எங்கே இருக்கிறேன் இன்று எனக்கு என்ன தெரியும் எனது தொழில் வாழ்க்கையின் உச்சத்திற்கு செல்ல நான் இருக்க விரும்பும் இடத்தை அடைய நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய பட்டியலை உருவாக்குவது தொழில் திட்டமிடல் என்று அழைக்கப்படுகிறது தற்காலத்தில் ஏராளமான வாய்ப்புகள் கிடைக்கிறது நான் வளர்ந்து வரும் போது என்னுடைய வயதை ஒத்தவர்களும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் எனக்கு மூத்தவர்களும் வளர்ந்து கொண்டிருந்தனர் அந்த காலத்தில் நமக்கு இந்த அளவுக்குத் தகவல் அணுகல் வசதிகள் கிடையாது மேலும் அதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருந்தன ஆனால் இந்த நாட்களில் ஒருவர் உறுதியுடன் கடினமாக உழைக்கத் தயாராக இருக்கும் வரை அவர் தேர்ந்தெடுக்கும் எந்தத் துறையிலும் அவரால் வெற்றி பெற முடியும் நான் இதை உங்களுக்கு ஒரு உதாரணத்துடன் விளக்குகிறேன் தாவரங்களின் வளர்ச்சியிலும் செல்லப்பிராணிகளின் வாழ்க்கைச் சுழற்சிகளிலும் கிளாசிக்கல் இசையின் தாக்கத்தை யாராவது ஆய்வு செய்தால் அவர்கள் அதிலிருந்து தங்களுடைய கெரியரை உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் எனவே ஒரு இசைக்கலைஞர் ஒரு விலங்கியல் நிபுணர் அல்லது தாவரவியலாளருடன் அல்லது மிருகக்காட்சிசாலையுடன் இணைந்து மிருகக்காட்சிசாலையின் நிலைமைகளை மேம்படுத்த அவர்களுக்கு உதவ முடியும் இந்த வகையான ஆராய்ச்சி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே இதுபோன்ற ஒன்று இன்றைய வேலை சூழல்களிலும் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது ஒரு நபர் மன உறுதியுடன் இருந்தால் அவர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன என்பதை நாம் அறிந்து கொண்டால் அது ஒருவரின் இலக்குகளை அடைய உதவியாக இருக்கும் அடுத்ததாக மேற்பார்வை பயிற்சி ஆர்டர்களை எவ்வாறு பின்பற்றுவது என்பது அனைவருக்கும் தெரிந்திருப்பது முக்கியம் மேற்பார்வையிடும் நபர்கள் மற்றவர்களை எவ்வாறு இயக்குவது என்பதையும் அறிந்து கொள்வது அவசியம் எனவே இது தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்வதற்கான மற்றொரு மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்குத் தெரியும் நான் யாரென்று எனக்குத் தெரியும் எனது மேலதிகாரிகளுக்கு நான் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பது எனக்குத் தெரியும் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நான் எப்படி நடந்து கொள்வது என்றும் எனக்குத் தெரியும் என்றாலும் எனக்குக் கீழே இருப்பவர்களை நான் மேற்பார்வையிடுவதைப் பற்றியும் நான் அறிந்திருக்க வேண்டும் நான் கவனம் செலுத்த வேண்டிய மற்றும் நான் மேற்பார்வை செய்ய ஒப்படைக்கப்பட்டவர்கள் பற்றியும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய காலகட்டத்தில் தன்னம்பிக்கையுடன் இருப்பதற்கான மற்றொரு மிக முக்கியமான அம்சம் மேற்பார்வை பயிற்சி ஆகும் இறுதியாக நாம் இப்போது தொடர் திட்டமிடல் பற்றி பார்க்கலாம் வேலை செய்பவர்கள் யாரும் இல்லை என்றாலும் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது வேலையும் யாருக்காகவும் காத்திருக்காது நீங்கள் ஒரு வேலையை விட்டு விலகிச் சென்றால் வேறு யாராவது வந்து அந்த வேலைக்கு பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் எனவே நம்மில் யாரும் இன்றியமையாதவர்கள் கிடையாது அவ்வாறு நாம் இன்றியமையாதவர்களாக இருந்தால் நாம் ஒரு அங்கமாக இருக்கும் நிறுவனத்திற்குப் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துபவர்களாக இருப்போம் எனவே அது போல இன்றியமையாத பணியாளர்கள் இருப்பது நிறுவனத்திற்குப் பலமல்ல இதன் பொருள் என்னவென்றால் பல்வேறு காரணங்களுக்காக நாம் அந்த பதவியை விட்டு வெளியேறும்போது நம்முடைய பதவியில் இருக்கப் போகும் மற்ற நபரிடம் நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைக்க நாம் நியாயமான முறையில் திட்டமிட வேண்டும் நம் அனைவருக்குமே உடல் நலன் பாதிக்கப்படும் நம் அனைவருக்குமே குடும்பங்களில் தேவைகள் உள்ளன நாம் அனைவருமே வேறு வாய்ப்புகள் கிடைத்தால் பயன்படுத்த விரும்புவோம் எனவே நாம் தற்போது செய்து கொண்டிருக்கும் வேலையை விட்டுவிட விரும்பலாம் செய்து கொண்டிருக்கும் வேலையிலிருந்து வெளியேறி புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக் கொள்ள விரும்பலாம் விடுமுறையில் செல்ல விரும்பலாம் அதை நாம் எப்போதும் அறுதியிட்டுச் சொல்ல முடியாது நாம் நம்முடைய வேலையை 247 நாட்களும் பல வாரங்களுக்கு சில மாதங்கள் வராய் செய்யலாம் ஆனால் சில சமயங்களில் நான் மேலே சொல்வது போல நடக்கலாம் அப்போது நாம் விலகிச் செல்ல நினைக்கலாம் அதனால் வேலையை நிறுத்த முடியாது அதனால் தான் தொடர் அடுத்தடுத்த திட்டமிடல் என்பது கண்டிப்பாகத் தேவையாக இருக்கிறது ஒரு நபர் வேலைவாய்ப்புத் துறையையும் முதலாளியையும் எப்படித் தேர்ந்தெடுப்பார் இப்போது நான் பணியாளர்கள் திட்டமிடலுக்கு வருகிறேன் இதில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு நபர் எந்தத் துறையில் வேலைக்குச் செல்ல விரும்புகிறார் எந்தத் துறையில் அவர் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறார் யாரிடம் வேலை செய்ய விரும்புகிறார் என்பதைத் தேர்ந்தெடுப்பதுதான் எனவே இங்கே முதல் விஷயம் ஒரு நீண்ட கால குறிக்கோளைக் கொண்டிருப்பது ஆகும் காலப்போக்கில் உங்கள் தொழில் குறிக்கோள்கள் மாறும் என்பதை நீங்கள் அங்கீகரிக்க விரும்பும் இடத்தைப் பற்றிச் சிந்தியுங்கள் இப்போது நான் ஒரு நிறுவனத்தின் ஊழியராக உங்களுடன் பேசுகிறேன் ஒருவர் எங்குச் செல்ள விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் காலப்போக்கில் நமது குறிக்கோள்கள் மாறப்போகின்றன என்பதை ஏற்றுக்கொள்வதும் அவசியம் அவை மற்ற சக்திகளால் பாதிக்கப்படப் போகின்றன அதாவது அது ஒரு குடும்ப சூழ்நிலை போன்ற பல காரணங்களால் பாதிக்கப்படலாம் என்றாலும் கூட அது திட்டமிடலின் தேவையை எடுத்துக்கொள்வதில்லை உங்கள் நீண்ட கால தொழில் குறிக்கோளின் அடிப்படையில் அனைத்து சாத்தியமான முதலாளிகளின் நிலையையும் யோசித்துப் பார்க்க வேண்டும் நீங்கள் எங்கு வேலை பார்க்க முடிவு செய்தாலும் நீங்கள் முன்னேறி சென்று உங்களுடைய இறுதி இலக்கை அடைய இது எவ்வாறு உதவும் என்பதை மிகத் தெளிவாக அறிந்து கொள்வது முற்றிலும் அவசியமாக இருக்கிறது உங்கள் நீண்டகால குறிக்கோள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்கள் எப்படி அடையப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எந்த நேரத்திலும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் தயவுசெய்து அதைப் புரிந்து கொண்டு அதைப் பற்றி கவனமாக இருங்கள் கூடுமானவரை உங்கள் தொழில் நோக்கத்தை அடைய இது எவ்வாறு உதவும் என்பதை நன்கு யோசித்து அடையாளம் காணுங்கள் நீண்ட கால நன்மைகளுக்காக குறுகிய கால வர்த்தக பரிமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது மற்றொரு மிக முக்கியமான பாயிண்ட் ஆகும் எனவே உங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் வாய்ப்பு கிடைக்கலாம் அந்த வாய்ப்பை பற்றி நன்கு ஆராய்ந்து மதிப்பிடுங்கள் அல்லது அந்த வாய்ப்பை நீண்ட காலத்திற்கு உங்களிடம் கொண்டு வருவதன் அடிப்படையில் மதிப்பிடுங்கள் அதன் பிறகு நீங்கள் எந்த வழியில் செல்ல விரும்புகிறீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த வேலைகள் அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட வேலைப் பணிகளை ஏற்கலாமா என்பதைப் பற்றி கவனியுங்கள் இது உங்கள் தெரிநிலையையும் தொழில் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்தலாம் அல்லது தடுக்கலாம் பல முறை நாம் பிராண்டின் நன்மைக்காக செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்ட பதவிகளை ஏற்றுக்கொள்ளலாம் நாம் நீண்ட கால இலக்குகளை அடைவதற்கு அதிக அளவில் நேரத்தைச் செலவழிக்க வேண்டும் என்பதை நாம் உணராமல் இருக்கலாம் அதனால் நம்முடைய இலக்குகளில் தொய்வு ஏற்படலாம் அது நடக்கக்கூடாது நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு வாய்ப்பு மிகவும் இலாபகரமானதாகவோ அல்லது மிகவும் ஈர்க்கக்கூடியதாகவோ தோன்றினாலும் ஒருவர் அடைய விரும்பும் நீண்டகால இலக்கின் அடிப்படையில் ஒருவர் நிதானமாக யோசித்து அவர் அந்த வாய்ப்பைப் பயன்படுத்த விரும்புகிறாரா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் இன்றைய கால கட்டத்தில் வாய்ப்புக்கு பஞ்சமில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வேலை போனால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கும் அதைத்தான் நான் என் மாணவர்களிடம் அடிக்கடி சொல்லுவேன் நிறுவனங்கள் பிளேஸ்மெண்டிற்காக வரும்போது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலை கிடைக்கவில்லையே என்றால் உடனே அவர்கள் மிகவும் சோகமாகி விடுகிறார்கள் எதிர்காலத்தில் எப்போதாவது உங்களுக்கு இந்த விரிவுரையைக் கேட்கும் வாய்ப்பு கிடைத்தால் நான் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன் அதாவது உங்களிடம் ஒரு நிலையான இணைய இணைப்பு உள்ளது அதாவது நீங்கள் எப்போது வேலை செய்ய நினைத்தாலும் உங்கள் கையில் ஒரு வேலை தயாராக இருக்கிறது எனவே பொது வாய்ப்புகளில் இருந்து சிறப்பான வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது இந்த உலகம் பரந்து விரிந்தது முதலாளிகளுக்கு தான் உண்மையிலேயே வேலை செய்யக் கூடிய நபர்கள் தேவை எனவே நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் எந்த வாய்ப்பை எடுக்க வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா வாய்ப்புகளையும் விட்டுவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் நீங்கள் எந்த வேலைக்காக உங்கள் நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள் என்பதைத் தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வது நீங்கள் இருக்கும் உங்களுடைய தற்போதைய நிலையில் உங்களுக்குக் கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை மதிப்பீடு செய்யும் போது தயவுசெய்து நேர்மையாக இருங்கள் உங்களுக்கு நீங்களே உண்மையாகவும் எதார்த்தமாகவும் இருங்கள் நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் யாருக்கும் தெரிவிக்க வேண்டியதில்லை நீங்கள் யாருடனும் தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை நல்லது ஆனால் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை நல்லதல்ல நீங்கள் ஏன் தொழில் மேலாண்மை குறித்த ஒரு அமர்வை நடத்துகிறீர்கள் மனித வளங்கள் குறித்த வகுப்பில் தொழில் மேலாண்மை குறித்து இவர் ஏன் எங்களுக்குப் பயிற்சி அளிக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம் மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவோ அல்லது நிறுவனத்தில் உள்ள பல்வேறு ஊழியர்களுக்கு அவர்களின் தொழில் குறிக்கோள்களை அடையாளம் காண்பதற்கும் இது உதவுகிறது மற்றவர்களை வழி நடத்துவதற்கு முன்பு நீங்கள் ஒரு பணியாளராக ஒரு மனிதராக எங்கு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த நிலையை அடையாளம் காண முடியும் ஆகவே உங்களுக்குக் கிடைக்கும் வாய்ப்புகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் எதைப் பயன்படுத்த வேண்டும் என்பதைத் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தற்போதைய செயல்திறனைக் கவனமாகவும் நேர்மையாகவும் மதிப்பிடுங்கள் நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது உங்களை நீங்கள் எப்படிப் பார்க்கிறீர்கள் உங்கள் நிறுவனத்தில் இருக்கும் உயர் அதிகாரிகள் உங்கள் செயல்திறனை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் யதார்த்தமாக இருக்க வேண்டும் நாம் எங்கு இருக்கிறோம் என்பது குறித்து அவர் முற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் நம்மில் என்ன பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்தவரை ஒருவர் கண்டிப்பாக யதார்த்தமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்போது நமக்குப் பயிற்சி அளிக்க வேண்டும் அல்லது எப்போது வேலைக்கு அமர்த்த வேண்டும் அல்லது நிறுவனத்திற்கு நம்மால் என்ன கொடுக்க முடியும் நீங்களும் உங்கள் நிறுவனமும் மற்றவர்களும் உங்கள் செயல்திறனை விட அதிகமாக இருக்கும்போது அதை நீங்கள் அடையாளம் காண முயற்சிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை சுழற்சிகள் நாம் வேலை பார்க்கும் நிறுவனம் நம்முடைய வாழக்கையின் ஒரு பகுதி தான் சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்நாள் எங்கள் முழுவதிலும் கூட ஒரே நிறுவனத்தில் வேலை பார்க்க விரும்பலாம் சில நேரங்களில் நீங்கள் அவ்வாறு வேலை பார்க்க விரும்பாமல் கூட இருக்கலாம் எனவே இதுபோன்ற சூழ்நிலையில் அவர் அங்கு எவ்வளவு காலம் வேலை பார்க்கலாம் எப்போது வெளியேற வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் எனவே உங்கள் நிறுவனமும் நீங்களும் ஒருவருக்கொருவர் போதுமானதாக இருக்கும்போது இதை முயற்சித்து அடையாளம் காணவும் நீங்கள் வெளியேற வேண்டிய நேரம் வரும்போது வெளியேறவும் அது உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டிய நேரம் ஆகும் சுய மேம்பாடு இப்பகுதியை நன்றாகக் கவனிக்குமாறு நான் உங்களிடம் கேட்டுக் கொள்கிறேன் தயவுசெய்து இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற அனைத்தையும் கூர்ந்து கவனியுங்கள் இங்கே ஒரு பயிற்சி உள்ளது இதை நான் மதிப்பிட மாட்டேன் நீங்கள் தான் செய்ய வேண்டும் இந்த பகுதியை நன்றாகப் புரிந்து கொண்ட பின்னரோ அல்லது இந்த விரிவுரை முடிந்த பின்னரோ அந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் இப்போது எனக்கு மாணவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த பயிற்சி மிகவும் உதவிக்கரமாக இருக்கும் என்பதை நான் கண்டறிந்தேன் நான் இந்த பயிற்சியை ஒவ்வொரு பேட்சுக்கும் கற்றுக் கொடுத்தேன் சுய மேம்பாட்டின் பிரிவுகள் ஒருவர் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறார் என்பதைக் கண்டறிய வேண்டியது மிகவும் அவசியமானது இதில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்த மூன்று முக்கிய பிரிவுகள் உள்ளன ஒன்று பணம் நாம் நேர்மையாக ஒரு விஷயத்தை ஒப்புக் கொள்ள வேண்டும் நிறுவனத்திடமிருந்து பணம் பெற தான் நாம் வேலை செய்கிறோம் நிறுவனம் மூலமாகச் சம்பாதிக்கத் தான் நாம் வேலை செய்கிறோம் ஆகவே ஒருவர் எவ்வளவு பணத்தை ஈட்ட வேண்டும் என்பதைத் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் நான் கோடிக் கணக்கில் பணம் சம்பாதிக்க விரும்புகிறேன் எப்போதாவது அந்த எண்ணம் நிறைவேறுமா என்று எனக்கு தெரியாது ஆனால் குறைந்தபட்சம் நிஜ வாழ்க்கைக்குப் பொருந்தும் விதமாக எந்தளவுக்குப் பணம் சம்பாதிக்க விரும்புகிறோம் என்பதைக் குறிப்பிட வேண்டும் எங்கே நாம் திருப்தி அடைவோம் அதாவது ஒவ்வொரு மாத இறுதியிலும் ஒவ்வொரு வருட இறுதியிலும் நம்முடைய பர்ஸில் எந்தளவுக்குப் பணம் இருந்தால் நாம் திருப்திகரமாக உணருவோம் பணம் உங்களுக்கு எந்தளவிற்கு முக்கியமாக உள்ளது என்பது மற்றொரு மிக முக்கிய அம்சமாகும் உங்கள் குடும்ப உறவுகளைக் காட்டிலும் உங்களுக்குப் பணம் மிக முக்கியமானதாகத் தோன்றுகிறதா உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்வதை விடப் பணம் முக்கியமானதாக உள்ளதா எல்லோருக்குமே குறிப்பிட்ட அளவு பணம் முக்கியமானதாக தான் இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு சாய்ஸ் தரப்பட்டால் நீங்கள் பணத்தைத் தவிர வேறு எதில் எல்லாம் கவனம் செலுத்துவீர்கள் அடுத்ததாக இருப்பது பணம் சம்பாதிக்க நீங்கள் எதையெல்லாம் தியாகம் செய்யத் தயாராக இருக்கிறீர்கள் இதைத் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஆகும் மறுபடியும் ஒன்றைச் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் இதை வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டியதில்லை இந்த கேள்விக்கான பதில்களை நீங்கள் யாரிடமும் சொல்லத் தேவையில்லை உங்கள் மனதில் இந்த கேள்விகளுக்கான பதில்களைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பிரிவு என்னவெனில் வேலை நீங்கள் எவ்வகையான வேலையை செய்ய விரும்புகிறீர்கள் தினமும் நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்கள் என்னுடைய மாணவர்கள் என்னிடம் இதைப் பற்றிக் கேட்கும் போது நான் அவர்களிடம் அவர்கள் எதைச் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் எதைச் செய்ய விரும்பவில்லை என்பதைக் கண்டறிகிறேன் என்று சொல்வேன் மேலும் நான் அவர்களிடம் அமில சோதனையை பயன்படுத்தச் சொன்னேன் அது என்னவெனில் உங்களுக்கு 104 டிகிரியில் காய்ச்சல் இருக்கையில் அதிகாலை 4 மணிக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள் அதாவது இப்படிப்பட்ட சூழலில் யாராவது ஒருவர் உங்களை வந்து எழுப்பி நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார் எனில் அப்போது எவ்வகையான வேலையை செய்ய நீங்கள் நினைப்பீர்கள் நீங்கள் மிகவும் உடல் நிலை சரியில்லாமல் கிடந்தாலும் ஜலதோஷம் பிடித்து மூக்கு அடைத்திருந்தாலும் 104 டிகிரி காய்ச்சல் அடித்தாலும் உங்களுக்கு வேலை செய்ய வாய்ப்பு தரப்படும் போது எம்மாதிரியான வேலையை செய்வதில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறீர்கள் நீங்கள் ஒரு மேசையில் உட்கார்ந்து எண்களை கணக்கிடுவது தான் அந்த வேலையா அல்லது ஒரு சில நபர்களை அழைப்பது தான் அந்த வேலையா அல்லது சிலரிடம் பேசுவது தான் அந்த வேலையா அல்லது பயணம் செய்வது தான் அந்த வேலையா நீங்கள் ஊக்கம் பெறுவதாக உணரும் வேலை எது ஆகவே நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்கள் எதைச் செய்ய விரும்பவில்லை என்பதைக் கட்டாயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் இரண்டாவதாக இருப்பது என்னவென்றால் உங்களுடைய வலிமைகளுக்கும் மதிப்புகளுக்கும் எவ்வகையான வேலை பொருந்துகிறது நீங்கள் எதில் சிறந்தவராக இருப்பீர்கள் இது நீங்கள் எதைச் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை அர்த்தப்படுத்துவதோடு நீங்கள் மிகவும் எதில் சிறந்தவராக இருப்பீர்கள் என்பதையும் குறிக்கிறது அதாவது உங்கள் மதிப்புகளுக்கும் உங்கள் ஒழுங்கு சார்ந்த தர நிலைகளுக்கும் இணங்கி செல்லும் விதமான வேலை எது மிகவும் சரியானதாக மற்றும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நீங்கள் நம்புவதோடு மிகவும் பொருந்துகின்ற வேலை எது மேலும் இந்த பிரிவினுடைய மற்றொரு அம்சம் எதுவென்றால் எந்த அளவில் நீங்கள் பொறுப்பேற்க விரும்புகிறீர்கள் முழு நிறுவனத்தின் பொறுப்பையும் ஏற்க விரும்பினால் நீங்கள் சொந்தமாக வணிகம் செய்ய வேண்டும் ஆனால் நம்மில் சிலர் இவ்வகையான பொறுப்பை ஏற்றுக் கொள்வதில் மிகவும் அசௌகரியமாக உணருவார்கள் ஆகவே இந்த கட்டம் வரையில் பொறுப்பேற்றுக் கொள்வது வேண்டுமானால் சரியானதாக இருக்கலாம் ஒருவேளை விடுப்பு எடுத்து கொண்டு வெளியே செல்ல வாய்ப்பு கிட்டினால் நான் இந்த வேலைக்கான பொறுப்பு அனைத்தையும் வேறு ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு வெளியே செல்ல விரும்புவேன் குறைந்தபட்சம் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் எனவே பொறுப்புடைமையைப் பொறுத்து ஒருவர் எங்கே வரம்பை நிர்ணயிக்கிறீர்கள் இதைத் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் அடுத்த பிரிவு என்னவென்றால் வாழ்க்கை ஆகும் வேலைக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்கள் குடும்பம் உங்களுக்கு எந்தளவிற்கு முக்கியமானதாகும் நாம் வாழ்வதற்கு வேலை மட்டும் முக்கியமானது அல்ல வேலை முக்கியமானது தான் ஆனால் வேலை மட்டுமே அனைத்தையும் பூர்த்தி செய்தி விடாது வேலையைத் தவிர்த்து நம் எல்லோருக்குமே தனிப்பட்ட முன்னுரிமைகள் என்பது இருக்கும் அது குடும்பங்களாக இருக்கலாம் சில சமயங்களில் அது தனிப்பட்ட வளர்ச்சியாக இருக்கலாம் அது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆகவே மற்ற முன்னுரிமைகள் என்னவென்பதை கண்டறிவது மிகவும் முக்கியமானதாகும் இந்த பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு முக்கியமானது எது எந்தளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுடைய நேரத்தையும் முயற்சியையும் நீங்கள் எதில் செலவிடத் தயாராக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டால் அதன் பின்னர் ஒருவர் தன் வாழ்க்கையை மேம்படுத்தத் தொடங்க வேண்டும் உங்கள் வேலையை கண்டறிய வேண்டும் நீங்கள் இருக்க விரும்புகின்ற வணிகத்தை நீங்கள் இருக்க விரும்புகின்ற வேலையின் வகையை நீங்கள் இருக்க விரும்புகின்ற பணிச்சூழலை நீங்கள் கண்டறிய வேண்டும் மேலும் நீங்கள் இருக்க வேண்டிய பதவி மற்றும் நீங்கள் ஆற்ற வேண்டிய பங்கினை கண்டறிய வேண்டும் அடுத்து இருப்பது கற்றுக் கொண்டே இருத்தல் ஆகும் நிறுவனத்தில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வேலையைச் செய்ய நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் எனில் நீங்கள் தொடர்ந்து விஷயங்களை கற்றுக் கொள்ள விரும்புவீர்கள் தொடர்ந்து உங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்புவீர்கள் அக்குறிப்பிட்ட நிறுவனத்தில் அல்லது துறையில் தொடர்ந்து நீங்கள் முன்னேற விரும்புவீர்கள் ஆகவே தொடர்ந்து கற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு தற்போது தெரிந்தவற்றோடு கூடுதலாகச் சேர்க்கின்ற மற்றும் வாழ்வில் உங்களுடைய மிகப்பெரிய இலக்குகளை அடைய உதவுகின்ற உங்கள் திறமை மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கு நீங்கள் எதைக் கற்க வேண்டும் என்பதைக் கண்டறிய வேண்டும் அடுத்து இருப்பது என்னவென்றால் திறமையை வளர்த்துக் கொள்ளுதல் ஆகும் வாழ்வில் மிகப்பெரிய இலக்கில் அக்கறை செலுத்துவதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைக் கவனித்து அதுபடி செயல்படுங்கள் ஆகவே தொடர்ந்து கற்க வேண்டும் உங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குத் தெரிந்தவற்றையும் நீங்கள் கற்றுக் கொள்ள விரும்புவதையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து இருப்பது மெண்டாரை கண்டுபிடிப்பதாகும் நான் மெண்டார் என்று சொல்வது ஒரு குருவையோ அல்லது ஒரு பாபாவையோ அல்ல நான் உங்களுக்கு சீனியராக இருக்கும் ஒருவரை பற்றி நீங்கள் நம்பும் ஒருவரை பற்றிப் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதாவது நீங்கள் பயணிக்க விரும்பும் அதே பாதையில் பயணித்த ஒருவரை பற்றிச் சொல்கிறேன் அவர்கள் தங்களுடைய அந்த பாதையில் எவற்றை எல்லாம் கற்றுக்கொண்டார்கள் எதையெல்லாம் அவர்களால் செய்ய முடிந்தது எதையெல்லாம் அவர்களால் செய்ய முடியவில்லை போன்றவற்றை தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் அதே பாதையில் நீங்களும் செல்வதற்கு அவர்களின் உதவியை நாடுங்கள் ஆகவே நீங்கள் எதைத் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பதைக் கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியமானதாகும் அடுத்து இருப்பது முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகள் ஆகும் மேம்பாடு அல்லது வளர்ச்சி என்பது ஒன்றைச் சேர்த்து கொள்வதாகும் அதுவே முன்னேற்றம் என்பது உடல் ரீதியாக A என்ற புள்ளியிலிருந்து B என்ற புள்ளியை நோக்கி நகர்வதாகும் வளர்ச்சி என்பது உங்களுக்கு நீங்களே செறிவூட்டிக் கொள்வதைக் குறிக்கிறது அதுவே முன்னேற்றம் என்பது ஒருவருடைய கெரியரில் முன்னேற்றம் அடைவதோடு தொடர்புடையது முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கப்படுதற்கு நீங்கள் இந்த படிநிலைகளை மேற்கொள்ளலாம் அடுத்து இருப்பது உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் செய்தல் ஆகும் நீங்கள் பணியாற்றப்போகும் தொழில் துறையைத் தெரிந்து கொள்ளுங்கள் தொழில் துறையில் உள்ள பணியாளர்களைத் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்தளவிற்கு சிறந்தவர் என்பதை அவர்களுக்குத் தெரியப்படுத்துங்கள் உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய கெரியரில் உயர் நிலையை அடைய விரும்பினால் நீங்கள் எந்தளவிற்கு சிறந்தவர் என்பதை அவர்களுக்குக் காட்டுங்கள் நீங்கள் கல்வி துறையில் ஆசிரியராக இருந்தால் உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் செய்து கொள்வதற்கான ஒரே வழி பப்ளிஷ் செய்வது தான் கான்ஃபெரென்ஸ்களிலும் நெட்வொர்க்கிங்கிலும் முன்னிலைப்படுத்துதல் மற்றவர்களுடன் ஒன்று சேர்ந்து ஜாயிண்ட் புராஜெக்ட்களை மேற்கொள்ளுதல் ஆகியவை இந்த துறையில் மார்க்கெட்டிங் செய்வதற்கான மற்றொரு வழியாகும் ஆகவே உங்கள் வேலையில் யாரையாவது ஒருவரை கண்டுபிடியுங்கள் அல்லது உங்கள் படைப்புக்கான பார்வையாளர்களை அல்லது வாசகர்களைக் கண்டு பிடியுங்கள் மேலும் ஏற்றுக் கொள்ளக்கூடிய சேனல் மூலம் உங்களை நீங்களே மார்க்கெட்டிங் செய்வதன் மூலம் நீங்கள் செய்யும் வேலையில் நீங்கள் எந்தளவிற்கு சிறந்தவர் நீங்கள் எந்தளவிற்கு நல்லவர் என்பதை அவர்களுக்குத் தெரியப் படுத்துங்கள் இரண்டாவது பகுதி என்னவென்றால் வணிக போக்குகளை புரிந்து கொள்ளுதலாகும் உங்களைப் போன்ற நபர்களிடமிருந்து தொழில் துறை எதை எதிர்பார்க்கிறது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து இருப்பது பிரச்சனைகளைத் தீர்ப்பதாகும் பிரச்சினைகளுக்கான தீர்வை கண்டுபிடியுங்கள் உங்களுடைய சொந்த வேலையில் எப்பகுதியில் உங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் என்பதைக் கண்டுபிடியுங்கள் இந்த பிரச்சனைகளைத் தீர்க்கும் வழிகளைக் கண்டறியுங்கள் அடுத்து இருப்பது உங்கள் தகவல்தொடர்பு திறனை மேம்படுத்திக் கொள்ளுதல் ஆகும் உங்களுக்கு நன்றாகத் தெரிந்தவற்றை இன்னும் ஆழமாகத் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதை விட முக்கியமானது எதுவென்றால் உங்களுக்குத் தெரிந்த அறிவை கொண்டு உங்களால் எதைச் செய்ய முடியும் என்பதை இந்த உலகிற்குத் தெரியப்படுத்துங்கள் ஆகவே உங்களிடம் மிகச்சரியான அல்லது பொருத்தமான மற்றும் சிறந்த அளவிலான தகவல் தொடர்பு திறன் இல்லையென்றால் உங்களால் உங்களது கெரியரில் முன்னேற முடியாது உங்களுக்குத் தெரிந்த விஷயத்தை எப்படி தொடர்புக் கொள்வது உங்களுக்கு தெரிந்ததைப் பயன்படுத்தக் கூடிய நபர்களுடன் உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை எப்படி தொடர்புக் கொள்வது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமானதாகும் ஓகே இந்த படிக்கட்டை கவனியுங்கள் இது மேல்நோக்கி செல்கிறது உங்களுக்கு இது பல விதமாகத் தெரியலாம் இது மேல்நோக்கி செல்லும் படிக்கட்டாகும் சுழல் சுழலாக இருக்கும் அந்த படிக்கட்டின் மையம் தான் உங்கள் தொழில் நோக்கம் என்று கருதுங்கள் இந்த கிரகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் மிக நீண்ட மற்றும் கடினமான படிக்கட்டை கடந்து செல்ல வேண்டும் என்பது போல இது தோன்றலாம் சிலருக்கு அப்படித் தோன்றாமலும் இருக்கலாம் ஆனால் நம்மில் ஒவ்வொருவரும் இந்த படிக்கட்டில் உள்ள ஒவ்வொரு படியுடனும் போராடுகிறோம் ஆகவே நீங்கள் திட்டமிட வேண்டும் இப்போது உங்களுடைய கெரியருக்காக நீங்கள் திட்டமிட்டால் அது உங்கள் தொழில் நோக்கத்தை அடைவதற்காக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அடியைத் திட்டமிட உதவும் உங்களுடைய கெரியரில் மிகவும் உயர் நிலையில் நீங்கள் என்னவாக இருக்க விரும்புகிறீர்கள் என்பது தான் இங்கே தொழில் நோக்கமாகக் கருதப்படுகிறது ஆகவே நீங்கள் திட்டமிடும் போது உங்களுடைய தொழில் நோக்கத்தை அடைவதற்காக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அடிகளின் எண்ணிக்கையை அல்லது நீங்கள் ஏற வேண்டிய படிகளின் எண்ணிக்கையைத் தீர்மானிக்க வேண்டியது அவசியமாகும் அத்துடன் உங்கள் தொழில் நோக்கத்தை அடைவதற்காக நீங்கள் எடுத்துக் கொள்ளும் கால அளவும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று இது நீங்கள் புரிந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும் உங்கள் தொழில் நோக்கத்தை அடைய உங்களுக்குத் தேவையான ஆற்றலின் அளவும் மிக முக்கியமானது தான் இதற்குத் திட்டமிடல் உங்களுக்கு உதவும் ஆகவே நீங்கள் போதிய அளவிற்கு புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு மெண்டாரைக் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு எந்தளவிற்கு ஆற்றல் தேவை மேலும் நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுவீர்கள் மேலும் தொழில் நோக்கத்தை அடைய நீங்கள் எத்தனை முறை போராடுகிறீர்கள் அல்லது நீங்கள் எத்தனை முறை உங்கள் பேட்டரிகளை ரீசார்ஜ் செய்கிறீர்கள் எந்த கட்டத்தில் உங்களால் ஓய்வெடுக்க எடுக்க முடியும் உங்களுக்குச் சோர்வாக இருந்தாலும் கூட எப்போது நீங்கள் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு படியிலும் நீங்கள் செலவிடக் கூடிய நேரம் என்ன ஆகியவற்றை நீங்கள் கணக்கிடும் போது அது நிஜ வாழ்க்கைக்குப் பொருந்துவதாக யதார்த்தமானதாக இருக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு படியையும் நீங்கள் அடைந்தவுடன் அல்லது நீங்கள் ஒவ்வொரு படியும் ஏறி முடித்தவுடன் உங்களுடைய பேட்டரிகளை ரீச்சார்ஜ் செய்வதற்காக அதாவது ஆற்றலை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய அல்லது உங்களால் ஓய்வெடுக்கக் கூடிய நேரத்தை மிகவும் புத்திசாலித்தனமாக மதிப்பிட வேண்டும் அவ்வாறு ஓய்வெடுப்பதால் நீங்கள் ஆற்றல் நிறைந்தவராக இருப்பீர்கள் மேலும் புத்துணர்ச்சியான தோற்றத்தைப் பெறுவீர்கள் அதன் பின்னர் நீங்கள் எதைச் செய்தாலும் புத்துணர்ச்சியாகச் செய்வீர்கள் உங்களால் தொடர்ந்து முன்னேற முடியும் ஆகவே இது ஒரு உவமை தான் உங்களுடைய தொழில் நோக்கத்திற்காக திட்டமிடுவதில் நீங்கள் இதைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் தொழில் நோக்கம் என்றால் என்ன என்பதை ஒரே வரியில் சுருக்கமாகச் சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் கெரியரின் உச்சத்தில் நீங்கள் எங்கே இருக்க வேண்டுமென விரும்புகிறீர்கள் என்பதை குறிப்பிடுகிறது மேலும் சுயவிவர சுருக்கத்தை நீங்கள் சில ரெஸியூம்களில் பார்த்திருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை மிகச் சுருக்கமாகச் சொல்லக் கூடிய ஒரு குறுகிய பத்தி தான் சுயவிவர சுருக்கம் ஆகும் மேலும் இது உங்களுடைய ரெஸியூமீள் மீதமுள்ளதைப் படிக்கும் படி முதலாளிகளை வற்புறுத்துகிறது இப்போது இங்கே ஒரு பயிற்சி உள்ளது நான் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அதைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தேன் தயவுசெய்து இந்த பிரசண்டேஷனை இடைநிறுத்துங்கள் இந்த வீடியோவை இடைநிறுத்தி விட்டு உங்களுடைய பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் இந்த நேரத்தை உங்களுடைய தொடக்கப் புள்ளியாக எடுத்துக் கொண்டு முடிந்தவரை மிகச் சுருக்கமாக நான் சொல்லப் போகும் விஷயத்தை எழுதுங்கள் உங்கள் கெரியரின் உச்சத்தில் நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை எழுதுங்கள் நீங்கள் எழுதப் போவது 20 வார்த்தைகளுக்கு மிகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் இப்படி வார்த்தைக்கு வரம்பை பரிந்துரைப்பதற்குக் காரணம் உங்களிடம் குறைந்த அளவில் வார்த்தைகள் இருந்தால் உங்களால் அதில் அதிக அளவிற்கு கவனம் செலுத்த முடியும் என்பது தான் ஆகவே நான் சமுதாயத்தில் உற்பத்தித்திறன் உடைய உறுப்பினராக இருக்க விரும்புகிறேன் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் எழுதக் கூடாது ஏனெனில் எல்லாருமே சமுதாயத்தில் உற்பத்தித்திறன் உடைய உறுப்பினராக இருக்க விரும்புகிறோம் தகவல்தொடர்பு சார்ந்த ஆய்வுகள் துறையில் நான் உலகத் தரம் வாய்ந்த ஆராய்ச்சியாளராகவும் கல்வியாளராகவும் இருக்க விரும்புகிறேன் கல்வி நிறுவனங்களுக்கான ஆராய்ச்சி பொருளை அல்லது ஆராய்ச்சி கருவிகளை உருவாக்குவதில் நான் ஒரு சிறந்த நிபுணராக மாற விரும்புகிறேன் மேலும் ஒரு சிறந்த மனித வள மேலாளராக இருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன் அல்லது ஒரு FMCG நிறுவனத்தில் மனித வளங்களின் தலைவராக இருக்க விரும்புகிறேன் எனக்கு 40 வயதாக இருக்கும் சமயத்தில் 5000 க்கும் மேற்பட்ட பணியாளர்களைக் கொண்ட ஒரு நிறுவனத்தை தோற்றுவிக்க ஆசைப்படுகிறேன் இது போன்ற விஷயங்கள் தான் உங்களுடைய தொழில் நோக்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற தொழில் நோக்கத்தை 20 வார்த்தைகளுக்கும் மிகாதவாறு உங்களுடைய பேப்பரில் எழுதுங்கள் யாரும் உங்களிடம் வந்து அதைப் பார்க்கப் போவதில்லை இது நீங்கள் செய்யப் போகின்ற ஒரு மதிப்பீடு தான் இந்த பயிற்சியுடைய இரண்டாவது பகுதி என்னவென்றால் இந்த நேரத்தை உங்களுடைய தொடக்கப் புள்ளியாக எடுத்துக் கொண்டு ஒரு சுயவிவர சுருக்கத்தை உருவாக்குங்கள் இது 50 வார்த்தைகளுக்கும் மிகாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் அதில் இப்போது வரை நீங்கள் செய்த சாதனைகளைச் சுட்டிக்காட்டுங்கள் பின்னர் அவற்றை இதற்கு முன்னதாக நீங்கள் பேசிக் கொண்டிருந்த தொழில் நோக்கத்தை நோக்கிச் செயல்படுத்துங்கள் ஆகவே இன்று நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் இன்று நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதை எழுதுங்கள் நான் ஆராய்ச்சி அடிப்படையிலான பயிற்சியில் சிறந்த சாதனைப் படைத்துள்ளேன் நான் பல மாணவர்களின் செயல்பாடுகளில் உதவி செய்து அதில் சிறந்த சாதனை படைத்துள்ளேன் பல புராஜெக்ட்களில் பங்கேற்று அனுபவம் பெற்றுள்ளேன் இது போல எழுதலாம் ஆகவே இதை எழுதுங்கள் பின்னர் அதை 4 அல்லது 5 குறுகிய வாக்கியங்களாகப் பிரித்துக் கொள்ளுங்கள் அதாவது இன்று வரை நீங்கள் எதை சாதித்தீர்கள் என்பதை எழுதுங்கள் சுயவிவர சுருக்கம் என்பது உங்கள் ரெஸியூமில் இருக்கக் கூடிய மேலோட்டமான விஷயமாகும் இந்த சுயவிவர சுருக்கம் என்பது உங்களுடைய மொத்த ரெஸியூமை படிக்காமலேயே நீங்கள் யார் என்பதை முதலாளி தெரிந்து கொள்ள உதவுகின்ற ஒன்றாகும் ஆகவே இதைப் படித்து விட்டு அதை எழுதுங்கள் மேலும் இந்த பயிற்சியுடைய மூன்றாவது பகுதி என்னவென்றால் இந்த நேரத்தை உங்களுடைய தொடக்கப் புள்ளியாக எடுத்துக் கொண்டு உங்களுடைய கெரியருக்கான வரைபடத்தை உருவாக்குங்கள் அதில் இன்றைய தேதியை குறிப்பிடுங்கள் இந்த தேதியில் தான் நீங்கள் இதை உருவாக்க தொடங்குனீர்கள் அதன் பின்னர் குறிப்பிட்ட தேதிகளைக் குறிப்பிடுங்கள் உதாரணமாகப் பார்த்தால் இந்த பயணத்தினுடைய அடுத்தக் கட்ட படிநிலையை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் முடிப்பீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த குறிப்பிட்ட தேதியை எழுதுங்கள் எனக்குத் தேவையான வளங்கள் இவை தான் எனக்குத் தேவையான பயிற்சி இது தான் அதே போல இவை தான் முதலாவது படிநிலையிலிருந்து இரண்டாவது படிநிலைக்குச் செல்லும் போது எனது முன்னேற்றத்தைத் தடுத்தன அல்லது கட்டுப்படுத்தின ஒவ்வொரு படிநிலையையும் கடக்கும் போது இதுபோன்ற விஷயங்களைப் பற்றிய ஒரு பட்டியலை உருவாக்குங்கள் இன்றிலிருந்து உங்களுடைய கெரியரின் உச்சத்தை நீங்கள் அடையும் வரை நீங்கள் ஏற வேண்டிய படிகளின் எண்ணிக்கை ஐந்தாக இருக்கலாம் 50 ஆக இருக்கலாம் 500 ஆக இருக்கலாம் ஆனால் எப்போது எப்படி உங்களால் தொழில் நோக்கத்தை அடைய முடியும் என்பது குறித்த விரிவான திட்டத்தை வகுங்கள் மேலும் இந்த பயிற்சியுடைய முதல் பகுதியில் நீங்கள் பட்டியலிட்ட இந்த நோக்கத்தை அல்லது நீங்கள் எழுதியுள்ள நோக்கத்தை அவ்வப்போது திரும்பிச் சென்று பாருங்கள் அதாவது இந்த தனிப்பட்ட வரைபடத்தை மீண்டும் பார்வையிடுங்கள் உங்களால் எதைச் செய்ய முடிந்தது உங்களால் எதைச் செய்ய முடியவில்லை நீங்கள் எங்கே தடுத்து நிறுத்தப்பட்டீர்கள் நீங்கள் எங்கே இடைவெளி விட்டீர்கள் நீங்கள் எங்கே ஓய்வெடுத்தீர்கள் உங்களை மேற்கொண்டு முன்னேறச் சொல்லித் தூண்டியது எது மேலும் உங்கள் வெற்றிக்குத் தடையாக இருந்தது எது ஆகிய அனைத்தையும் நன்றாகக் கவனியுங்கள் இது உங்கள் மீதமுள்ள வாழ்க்கையைத் திட்டமிடுவதிலும் உங்களுடைய தொழில் நோக்கத்தை நோக்கிய பாதையில் உங்களை நகர வைப்பதிலும் உங்களுக்கு உதவியாக இருக்கப் போகிறது இந்த பயிற்சி குறித்து என்னுடைய மாணவர்களிடமிருந்து எனக்குக் கிடைத்த ஃபீட்பேக் இது தான் இந்த குறிப்பிட்ட பயிற்சியைப் பற்றி எனது மாணவர்களிடமிருந்து பெற்றுள்ளேன் ஆகவே தயவுசெய்து இதை செய்யச் சிறிதளவு நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் நான் ஹெவ்லெட் பேக்கர்டின் கெரியருக்கான சுய மேலாண்மை திட்டம் குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இது பணியிடத்திற்கு வெளியே உள்ள வாழ்க்கை மற்றும் கனவுகள் பற்றி எழுதப்பட்ட சுய நேர்காணல் ஆகும் ஆகவே இது தொழில் துறையில் நன்கு அறியப்பட்ட நன்கு மதிக்கப்படும் ஒரு எடுத்துக் காட்டாகும் இது பணியிடத்திற்கு வெளியே ஹெவ்லெட் பேக்கர்டு நிறுவன பணியாளர்களின் வாழ்க்கை மற்றும் கனவுகள் எப்படி இருக்கும் என்பது பற்றி எழுதப்பட்ட சுய நேர்காணல் ஆகும் இது ஒரு வலுவான வகேஷனல் இண்டரஸ்ட் இன்வெண்டரி சோதனை ஆகும் இதில் தொழில்கள் கல்விசார்ந்த படிப்புகள் நபர்களின் வகைகள் முதலியவை பற்றிய இந்த பணியாளர்களுடைய கருத்து என்ன என்பதை கண்டறியும் விதமாக 325 கேள்விகள் கேட்கப்பட்டன இது மதிப்புகள் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்ட ஆல்போர்ட் வெர்னான் லிண்ட்சே உருவாக்கிய பணியாளர்களின் ஆர்வம் பற்றிய ஒரு சுயவிவரம் ஆகும் கோட்பாட்டு பொருளாதாரம் அழகியல் சமூக அரசியல் மற்றும் மதம் ஆகியவை சார்ந்த மதிப்புகளின் வலிமையை அளவிடுவதற்கு 45 சாய்ஸ்கள் உள்ளன ஆகவே சுய மேலாண்மை திட்டத்தின் ஒரு பகுதி தான் இது ஹெவ்லெட் பேக்கர்ட் நிறுவன பணியாளர்கள் செய்யும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் 24 மணி நேரத்தில் நடந்ததை டைரியாக எழுதுவது தான் ஒரு வேலை நாளில் செய்யப்பட்ட செயல்களின் பதிவுகள் அதில் குறிப்பிடப்பட்டன பின்னர் ஹெவ்லெட் பேக்கார்ட் நிறுவனமானது நெருங்கிய தொடர்பில் இருக்கும் இருவர் என்ற அடிப்படையில் எல்லா பணியாளர்களுக்கும் நேர்காணல் வைத்தது அதுமட்டுமல்லாது வார்த்தைகளை காட்டிலும் மற்ற கருவிகளைப் பயன்படுத்தி வாழ்க்கைமுறையின் பிரதிநிதித்துவங்களை வரைபடமாக உருவாக்க உதவியது இதன் மூலம் அவர்கள் மிகவும் நன்கு நிர்ணயிக்கப்பட்ட நன்கு வெளிப்படுத்தப்பட்ட நன்கு வளமான சுய மேலாண்மை திட்டத்தைக் கொண்டிருந்தார்கள் இந்த எல்லா கருவிகளின் முடிவுகளும் இறுதியாகப் பணியாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டன அதன் பின்னர் அவர்கள் அதைப் புரிந்து கொண்டு அதனை தங்கள் டைரியில் குறித்து வைத்துக் கொண்டு அதன் மூலம் தங்களுடைய மீதமுள்ள கெரியரை நிர்வகித்தனர் நீங்கள் தற்போதைய வேலையை விட்டு வெளியேறுவதை எப்படித் திட்டமிடுவீர்கள் ஆகவே உங்கள் கெரியரை நீங்கள் நிர்வகிக்கிறீர்கள் உங்கள் கெரியரை திட்டமிட்டீர்கள் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்கள் இப்போது நிறுவனத்துடனான உங்களுடைய தொடர்பை முறித்துக் கொள்வதற்கான நேரம் வந்து விட்டது அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் உண்மையிலேயே நிறுவனத்திலிருந்து வெளியேற திட்டமிட்டிருந்தால் உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் வெளியேறலாம் ஆனால் நீங்கள் வெளியேற வேண்டும் என்று நிறுவனம் விரும்பும்படி ஒரு சூழல் வந்து விடக் கூடாது இது என்னுடைய மெண்டார் எனக்குப் பரிந்துரைத்த ஒரு விஷயம் ஆகும் மேலும் அதையே தான் நானும் உங்களிடம் கூறுகிறேன் நீங்கள் வேலைப் பார்க்கும் நிறுவனத்தில் மிகச்சிறப்பாக வேலைப் பார்ப்பவர் என்ற நிலையோடு உங்கள் கெரியரின் உச்ச நிலையோடு நீங்கள் வெளியேறத் திட்டமிடுவது தான் சிறந்தது அப்படி இருந்தால் தான் வேறு ஏதாவது பிரச்சனையின் காரணமாக நீங்கள் இங்கே திரும்பி வந்தால் கூட உங்களுக்கு அந்த பழைய நிறுவனத்தில் ஒரு இடம் கிடைக்கும் மிகவும் நல்ல சூழலின் கீழ் நீங்கள் தற்போது வேலை பார்க்கும் நிறுவனத்திலிருந்து வெளியேறலாமே தவிர மிகவும் கேள்விக்குறியான ஒரு சூழல்களின் கீழ் வெளியேறுவதாக இருக்கக் கூடாது ஆகவே ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் வேலையை விட்டு வெளியேற முடிவு செய்திருந்தால் மற்றவர்களுடனான உறவில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நல்ல விதமாக வெளியேறுவது மிகவும் உதவிக்கரமாக இருக்கும் அப்படி அல்லாமல் நிறுவனத்துடன் பிரச்சனை செய்து மோசமான சூழலின் கீழ் வெளியேறுவதாக இருக்கக் கூடாது மேலும் மிகவும் வலுவான நெட்வொர்க்கை கொண்டிருக்க வேண்டும் நிறுவனத்துடனான தொடர்பை முறித்துக் கொள்வதற்குப் பதிலாக நிறுவனத்தை திட்டுவதற்குப் பதிலாக கூச்சலிடுவதற்குப் பதிலாக அவப்பெயரை வாங்கிக் கொண்டு செல்வதற்குப் பதிலாக மிகவும் நேர்மறையான எண்ணத்துடன் நிறுவனத்தை விட்டு வெளியேற வேண்டும் ஆனால் இதில் முக்கியமானது என்னவென்றால் உங்களுக்கு வேறொரு வேலை கிடைக்கும் வரை உங்களுடைய தற்போதைய வேலையை விட்டு விடாதீர்கள் செயல்திறன் மிக்க தொழில் மேலாண்மை என்பது எல்லையில்லா கெரியரை பற்றியது செயல்திறன் மிக்க தொழில் மேலாண்மை என்பது எல்லை ஏதும் இல்லாத கெரியர்களுக்கான திட்டமிடலைப் பற்றி குறிப்பிடுகிறது இது தற்போதைய நாட்களில் வரக் கூடிய ஒரு புதிய விஷயமாகும் எல்லையில்லா கெரியர்கள் என்பது பல நிறுவனங்களுக்கு மத்தியில் சிறந்த அறிவு திறன்கள் மற்றும் திறமைகளை கொண்டுள்ள கெரியர்கள் ஆகும் ஆகவே நீங்கள் இந்த திறன்கள் திறமைகள் அணுகுமுறைகள் அறிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருப்பதால் வேறொரு நிறுவனத்திற்கு நீங்கள் செல்லும் போதும் அவை அனைத்தும் உங்களுக்குப் பயனுள்ளதாக இருக்கும் இதில் அடுத்து இருப்பது அர்த்தம் நிறைந்த வேலையுடனான தனிப்பட்ட அடையாளம் எல்லையில்லா கெரியர்களில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அடையாளம் காணக் கூடிய நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஈடுபடக் கூடிய உங்களுக்கு அர்த்தமுள்ளதாகத் தோன்றுகின்ற ஒரு வேலையை மட்டுமே தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள் எல்லையில்லா கெரியர்கள் ஆனது வேலை சார்ந்த கற்றலிலும் ஈடுபடுகின்றன நீங்கள் ஒரு ஆலோசகராகக் கூட மாறலாம் மேலாண்மையின் பொது கோட்பாடுகள் என்னவென்று உங்களுக்குத் தெரியும் ஆனால் நீங்கள் இந்த வேலையில் ஒரு குறிப்பிட்ட சூழலின் கீழ் இந்த பொது கோட்பாடுகளை பயன்படுத்துகிறீர்கள் மேலும் உங்களிடம் உள்ள ஒவ்வொரு அனுபவம் மூலம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொள்கிறீர்கள் சக பணியாளர்கள் மற்றும் கற்றல் தொடர்புகளின் பல நெட்வொர்க்குகளை மேம்படுத்துவது என்பது இந்த எல்லையில்லா கெரியர்களின் மற்றொரு சிறப்பியல்பு ஆகும் ஆகவே நீங்கள் எந்தவொரு குறிப்பிட்ட நிறுவனத்தாலும் கட்டுப்படுத்தப்படாத எல்லையில்லா கெரியரை நீங்கள் கொண்டிருக்கும் போது உங்களால் பல நெட்வொர்க்குகள் பல நண்பர்கள் பல தகவல் தொடர்பு சேனல்களை உருவாக்க முடியும் அத்துடன் சக பணியாளர்களுடனும் ஒன்றை கற்றுக் கொடுக்கக் கூடிய அல்லது ஒன்றை கற்று தருகின்ற நபர்களுக்கு இணையான நபர்களுடனும் தொடர்புகளை உருவாக்க முடியும் மேலும் இதில் நிறுவனம் நமக்குப் பதவி உயர்வு அளிக்கும் வரை நாம் காத்திருப்பதற்குப் பதிலாக ஒருவர் தனது சொந்த கெரியரை நிர்வகிப்பதற்கான பொறுப்பைத் தானே ஏற்றுக்கொள்கிறார் தொழில் மேலாண்மையில் சில முறைகள் உள்ளன அதில் முதலாவது என்னவென்றால் தொழில் மேலாண்மை முறையை வடிவமைத்து அளிக்கும் முதலாளியின் பதவி ஆகும் உதாரணமாக HP தொழில் சுய மேலாண்மை திட்டத்தை எடுத்துக் கொள்ளலாம் அவர்களால் தொழில் திட்டமிடலுக்கான வொர்க்ஷாப்களை ஒருங்கமைக்க முடியும் அவர்களால் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான பட்ஜட்களை கொண்டிருக்க முடியும் அதாவது குறிப்பிட்ட அளவு பணம் பணியாளர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் திறன்களை கற்றுக் கொள்வதற்கு அல்லது பயிற்சி பெறுவதற்காக ஒதுக்கப்படுகிறது மேலும் நான் முன்பே குறிப்பிட்டது போல ரோல் ரிவர்சல் அல்லது ரிவர்ஸ் மெண்டரிங் கூட இருக்கலாம் நிறுவனத்தில் ஒரு பணியாளரின் கெரியரை ஒப்புக்கொண்டு பாராட்டுவதற்காக கெரியரில் வெற்றி பெற்ற குழுக்கள் இருக்கலாம் இதை வழக்கமாக செய்வதற்காக யாராவது ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கலாம் நிறுவனத்திற்குள் கெரியருக்கான பயிற்சியாளர்கள் இருக்கலாம் ஜூனியர் பணியாளர்கள் தங்களுடைய கெரியரில் முன்னேற்றம் அடைவதற்கு உதவி செய்யும் விதமான நபர்களும் அங்கே இருக்கலாம் மேலும் பணியாளர்கள் புதிய திறன்களை கற்றுக் கொண்டு தாங்கள் கற்றறியும் அந்த புதிய திறன்களில் பயிற்சி பெறுவதற்கு உதவும் வகையிலான ஆன்லைன் புரோகிராம்களும் இருக்கலாம் இங்கே காணப்படும் மற்றொரு விஷயம் என்னவெனில் அர்ப்பணிப்பு சார்ந்த தொழில் வளர்ச்சி முயற்சிகளை நீங்கள் கொண்டிருக்கலாம் தொழில் சார்ந்த மதிப்பீடுகளை இதற்கு உதாரணமாகச் சொல்லலாம் ஆகவே பணியாளர்கள் எல்லோரும் செயல்திறன் மதிப்பீடுகள் வாயிலாக வழிநடத்தப் படுகிறார்கள் இந்த மதிப்பீடுகள் பணியாளர்களின் கெரியர்களை மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய கெரியர்களில் அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்கும் உதவி செய்கிறது மேலும் உங்களால் எளிதாக மீண்டும் கற்றுக் கொள்ளக் கூடிய தினசரி பணிகளில் கவனம் செலுத்துகின்ற அல்லது அந்த பணிகளைச் செய்வதற்கான பயிற்சியை அளிக்கின்ற மெண்ட்டாரிங் உங்களுக்கு அளிக்கப்படலாம் அத்துடன் அங்கே மிகவும் பயனுள்ள மெண்ட்டாரிங் கூட இருக்கலாம் இதில் நம்பிக்கை தொழில்முறை திறன் நிலைத்தன்மை மற்றும் தொடர்பு கொள்ளும் திறன் மற்றும் கட்டுப்பாட்டைப் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பது ஆகியவை உள்ளடங்கும் ஆகவே இவை தான் நிறுவனத்திற்குள் இருக்கும் பணியாளர்களின் கெரியரை நிர்வகிக்க உதவுவதற்காக நிறுவனம் கடைப்பிடிக்கின்ற சில முறைகளாகும் அடுத்து இருப்பது பயனுள்ள தொழில் வளர்ச்சியில் ஈடுபடும் சவால்களை எதிர்கொள்வதாகும் ஒரு பயனுள்ள தொழில் வளர்ச்சியில் ஈடுபடும் சவால்களை நிறுவனங்கள் எப்படி எதிர்கொள்கிறது அதில் முதல் கட்டமாகச் செய்யப்படுவது மதிப்பீடு ஆகும் இதில் பணியாளர்களுக்கு உதவும் வகையில் அவர்களின் பலமும் பலவீனங்களும் கண்டறியப்படுகிறது இதில் பணியாளர்கள் தங்களுக்கு மிகவும் பொருந்தக் கூடியதாகவும் யதார்த்த ரீதியாக அடையக் கூடியதாகவும் உள்ள கெரியரை தேர்ந்தெடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆகவே அவர்களுடைய தொழில் இலக்குகளை அடைவதற்கு முதலில் அவர்களுடைய பலவீனத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் ஆகவே மதிப்பீடு என்பது பணியாளர்களுக்குத் தேவையான பலவீனங்களை கண்டறிவதில் அல்லது அவர்களுக்குத் தேவையில்லாத பலவீனங்களைக் கண்டறிவதில் நிறுவனத்திற்கு உதவுகிறது ஆனால் பணியாளர்கள் தங்களிடம் உள்ள பலவீனங்களை எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாகும் அதாவது அவர்களுடைய தொழில் இலக்குகளை அடைவதற்குப் பலவீனங்களை அவர்கள் சமாளித்தாக வேண்டும் ஒருவரின் நிலையை மதிப்பீடு செய்வதற்கு சில வழிகள் உள்ளன அதாவது திறன் மதிப்பீட்டுப் பயிற்சிகளை உள்ளடக்குகிற கெரியர் வொர்க்புக்ஸ் மூலம் ஒருவர் தங்களை மதிப்பீடு செய்யலாம் இதில் மதிப்பைத் தெளிவுபடுத்தும் நுட்பங்களும் அடங்கும் இந்த நுட்பமானது ஒருவர் தாங்கள் முன்வைக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவு மதிப்புகளைத் தெளிவுபடுத்த உதவுகிறது ஆகவே இது ஒரு வழியாகும் மற்றொரு வழி என்னவெனில் நிறுவனத்தில் தொழில் திட்டமிடல் பற்றிய வொர்க்ஷாப்கள் இருக்கலாம் இந்த வொர்க்ஷாப்களானது ஒருவர் பங்கேற்று கற்றுக் கொள்ளக் கூடிய விதமாக இருக்கும் ஒருவரால் கெரியர் ஆங்கர்ஸின் மீது கூட கவனம் செலுத்த முடியும் சரி கெரியர் ஆங்கர்ஸ் என்பது என்ன பணியாளர்களுடைய முக்கிய மதிப்புகளை குறிப்பிடுவதே கெரியர் ஆங்கர்ஸ் எனப்படும் கெரியர் ஆங்கர்ஸை கண்டறிவதென்பது ஒருவர் தன் கெரியரில் எந்த இடத்தில் அல்லது எந்த நிலையில் இருக்கிறார் எந்த பாதையில் பயணிக்கிறார் என்பதைத் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவுகிறது ஆகவே இதைத் தெரிந்து கொள்வது கெரியர் ஆங்கர்ஸ் மூலம் சாத்தியப்படும் ஷியன் என்பவர் உருவாக்கிய ஓரியண்டேஷன் இன்வென்டரி ஆனது ஒவ்வொரு கெரியர் ஆங்கர்ஸிலும் தாக்கத்தை அளிக்கிறது ஆகவே இது பணியாளர்களுக்கு வேலை தரநிலைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதற்குமான வாய்ப்புகளை அளிக்கிறது அதுமட்டுமல்லாது இது மேலும் பணியாளருக்கு புராஜெக்ட்களை அல்லது குழுக்களை வழிநடத்துவதற்கான வாய்ப்புகளையும் அளிக்கிறது ஒருவர் தன்னுடைய கெரியரில் எந்த இடத்தில் இருக்கிறார் எந்த பாதையில் செல்கிறார் என்பதைத் தெரிந்து கொண்டு விட்டார் எனில் அதன் பின்னர் அவரால் புராஜெக்ட்களையும் அணிகளையும் தலைமை தாங்க முடியும் இது உட்புற ஆலோசகர் என்ற பதவியை ஏற்று பணியிடத்தில் உருவாகும் பிரச்சினைகளைச் சமாளிப்பதற்கும் பணியாளர்களுக்கு உதவுகிறது மேலும் இது பணியாளர்கள் தாங்கள் தற்போது இருக்கும் பதவி நிலையிலேயே இருப்பதற்கு உதவுகிறது அதுவும் கட்டாயத்தின் பேரின் அல்லாமல் விருப்பத்துடன் இருப்பதற்கு உதவுகிறது இது பணியாளர்களுக்கு புதிய புராஜெக்ட்களை அளிக்கிறது அத்துடன் இது பணியாளருக்கு நிறுவனத்திற்குள் ஒரு தொழில்முனைவோராக மாறுவதற்கான ஆலோசனைகளை அளிக்கிறது அதுமட்டுமல்லாது நிறுவனத் திட்டத்தில் சில பொறுப்புடைமையை பணியாளருக்கு வழங்குகிறது ஆகவே ஒருவரின் ஆங்கர்ஸின் அடிப்படையில் நிறுவனத் திட்டத்திற்கான பொறுப்புடைமைகள் பணியாளருக்கு வழங்கப்படும் ஆங்கர்ஸ் ஆனது பணியாளரின் இலக்குகளை நிர்ணயிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் மேலும் குறிப்பிட்ட காலங்களுக்கு ஏற்ப இலக்குகள் மாற்றியமைக்கப்படும் மேலும் இது தேவையான முடிவுகளை எடுக்க பணியாளரான அவருக்கோ அல்லது அவளுக்கோ அதிகாரம் அளிக்கிறது மேலும் இது பணியாளருக்கு தன்னுடைய வொர்க் ஷெடியூலில் வசதியை அளிப்பதற்கும் இது பயன்படுகிறது மேலும் ஊக்கத்தைப் பொறுத்து வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்பும் பணியாளருக்கு அளிக்கப்படுகிறது மதிப்பீட்டு கட்டத்தில் நிறுவன மதிப்பீடும் உள்ளடங்கும் அதாவது நிறுவன அளவிலான மதிப்பீடு உள்ளடங்கும் இது நேர்காணல்கள் திறமை மதிப்பீட்டிற்கான பயிற்சிகள் மற்றும் வணிக விளையாட்டுகள் போன்ற சூழல் சார்ந்த பயிற்சிகளை நடத்துகின்ற மதிப்பீட்டு மையங்களை உள்ளடக்குகிறது மேலும் மதிப்பீடுகள் ஆனது பணியாளர்களுக்கு ஃபீட்பேக் அளித்து அவர்களை வழிநடத்துகிறது மேலும் குறிப்பிட்ட வேலைகளுக்குத் தேவையான திறன்களை அளவிடுகிறது மற்றும் இதில் பங்கேற்பவர்களுக்கு அவர்களின் பலங்களையும் பலவீனங்களையும் பற்றிய ஃபீட்பேக் அளிக்கிறது நிறுவனம் சார்ந்த மதிப்பீட்டின் மற்றொரு அம்சம் என்னவெனில் பணியாளரின் சுபாவம் அணுகுமுறைகள் ஆர்வம் இன்வென்டரி முதலியவற்றைச் சோதிக்கும் மனோதத்துவ சோதனை ஆகும் இவை செயல்திறன் மதிப்பீடுகள் மூலமாக மேற்கொள்ளப்படலாம் தங்களுடைய சப்பார்டினேட்களின் முன்னேற்றத் திறன் தொடர்பாக மேலாளர்கள் எடுக்கும் முடிவுகள் ஊக்குவிப்புகள் முன்னறிவிப்புகள் ஆகியவை மூலம் மேற்கொள்ளப்படலாம் மேலும் தொடர் திட்டமிடல் மூலம் மேற்கொள்ளப்படலாம் நாம் அடுத்த அமர்வில் தொடர் திட்டமிடல் பற்றிப் பார்க்கலாம் தொழில் வளர்ச்சியின் மற்றொரு அம்சம் என்னவெனில் டைரக்ஷன் ஃபேஸ் ஆகும் இதில் புதிதாக வரும் பணியாளர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் இது பணியாளர்கள் விரும்பும் கெரியரின் வகையையும் தங்களுடைய தொழில் இலக்குகளை அடைய அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளையும் கண்டறிவதில் ஈடுபடுகிறது ஆகவே இதில் பணியாளரின் கெரியரை வழிநடத்த உதவும் தனிப்பட்ட தொழில் ஆலோசனையும் மற்றும் தகவல் சேவைகளும் உள்ளடங்கும் அதன் பின்னர் மூன்றாவது அம்சம் என்னவெனில் தொழில் வளர்ச்சிக்கான டெவலப்மெண்ட் ஃபேஸ் அதாவது வளர்ச்சி கட்டம் ஆகும் இதில் வழிகாட்டுதல் பயிற்சி கல்வி உதவித் திட்டங்கள் மற்றும் வேலை சுழற்சி ஆகியவை அடங்கும் நாளைய அமர்வில் நாம் இதைப் பற்றி நன்கு விரிவாகப் பார்ப்போம் ஆகவே இப்போதைக்கு நான் கூறிய பயிற்சி மூலம் உங்களுடைய தொழில் நோக்கம் என்னவென்று புரிந்து கொண்டு அதை மேம்படுத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டுமென நான் விரும்புகிறேன் மேலும் ஒருவரின் தற்போதைய நிலையை எப்படி மதிப்பிடுவது என்பதற்காக ஒரு யோசனையைக் கூட இது தரலாம் நாம் இந்த தொழில் வளர்ச்சியின் மற்ற இரு அம்சங்களான டெவலப்மெண்ட் ஃபேஸ் மற்றும் டைரக்ஷன் ஃபேஸ் குறித்து நாளை மிகவும் விரிவாக பார்க்கலாம் இதைக் கவனித்ததற்கு மிக்க நன்றி